வணக்கம் இவர் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்தா சாட்டர்ஜி இன்றைய உலகில் சேவைகள் மேலாண்மை மற்றும் சமகால சிக்கல்கள் பற்றி நாங்கள் விவாதிக்கிறோம் கடந்த அமர்வில் நாங்கள் சேவையின் சிறப்பைப் பற்றி விவாதித்தோம் நாங்கள் குறிப்பாக ஒரு வழக்கு ஆய்வாக விவாதித்தோம் மதுரை மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனையின் சிறந்த உதாரணம் கடந்த அமர்வை மெக்டொனால்டு முதல் மெக் வரையிலான புகழ்பெற்ற வாசகத்துடன் முடித்தோம் அறுவை சிகிச்சை வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் கட்டுரையில் இருந்து மேற்கோள் காட்டப்பட்டது இது டாக்டர் வி டாக்டர் ஜி வெங்கடசாமியின் விருப்பமான மேற்கோள் ஏன் மெக்டொனால்டு ஏனெனில் அந்த காலத்தில் இருந்த மெக்டொனால்டு இன்றும் உள்ளது உலகெங்கிலும் குறைந்த விலையில் நல்ல தரமான அதிக அளவு உணவை வழங்கும் ஒரு சிறந்த சேவை அமைப்பின் எடுத்துக்காட்டு மறுஉருவாக்கம் என்ற யோசனையின் அடிப்படையில் மேலும் அனைத்து மெக்டொனால்ட்ஸ் விற்பனை நிலையங்களும் அதே செயல்முறை மாதிரியைப் பின்பற்றி கிட்டத்தட்ட அதே செயல்முறை மாதிரியில் செயல்படுகின்றன அனைத்து விற்பனை நிலையங்கள் அமெரிக்கா அல்லது கல்கத்தா இந்திய மக்கள் அதே அறிவுறுத்தல் தொகுப்புகளுடன் அதே கையேடுகளுடன் பயிற்சியளிக்கப்படுகிறார்கள் இதன் விளைவாக அந்த சேவை நிறுவனத்தில் உள்ள அனைவரும் மற்றும் அவர்கள் வாடிக்கையாளர்கள் சலுகையில் உள்ள சேவையின் அடிப்படை முன்மாதிரியைப் பற்றி மிகவும் தெளிவாக உள்ளனர் வேலையானது தொகுதியின் பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு அவை தொடர்ந்து மீண்டும் இணைக்கப்பட்டு நல்ல விநியோகத்திற்காக நன்றாக மாற்றப்படுகின்றன அடிப்படை செயல்முறை தொகுதிகளில் எந்த சமரசமும் இல்லை எந்த மாறுபாடும் இல்லை சிக்ஸ் சிக்மா மட்டத்தில் முடிந்தவரை சிறிய மாறுபாடு ஒரு மில்லியனுக்கு சில பகுதிகள் என்ற அடிப்படையில் தோல்வி விகிதங்கள் உள்ளன ஆனால் அவர்களுக்கு விருப்புரிமை உள்ளது விருப்புரிமை மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுகிறது மற்றும் நன்றாக ட்யூனிங் செய்யப்படுகிறது மேலும் செயல்முறையை மேம்படுத்த இந்த மறுசீரமைப்பின் சில நுட்பங்களை மீண்டும் பார்ப்போம் எனவே கணினி எந்தத் தடுமாற்றமும் இல்லாமல் செயல்படும் ஏனெனில் பரிமாற்றத்தைத் தடுப்பதைத் தடுக்கும் வாடிக்கையாளர் அவர் அல்லது அவள் சேவை ஓட்டத்திற்குச் செல்லும் போது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நன்கு செயல்படும் படிகளைப் பின்பற்றுவார் எனவே தரக் கட்டுப்பாட்டை ஒரே சீராகப் பராமரிக்க முடியும் மற்றும் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மேலும் மேலும் அரவிந்த் வாசலில் விருப்பத்துடன் பணம் செலுத்தும் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் யார் மானியம் அளிப்பார்கள் மேலும் மேலும் நோயாளிகளின் சிகிச்சையை இலவசமாக வழங்க முடியும் அதனால்தான் டாக்டர் விக்கு மெக்டொனால்டின் கருத்து மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது எனவே சுருக்கமாகவும் சமநிலையை கொண்டு வரவும் குறைந்த செலவில் இந்த உயர்தர செயல்முறையை நாங்கள் தொடங்குகிறோம் மற்ற பல அறுவை சிகிச்சை முறைகளைப் போலல்லாமல் கண்புரை செயல்முறை படிநிலைகளாக பிரிக்கப்படலாம் என்பதை டாக்டர் V இன் நுண்ணறிவால் புரிந்து கொள்ள முடிந்தது நிறைய மாறுபாடுகள் தேவையில்லாமல் மீண்டும் மீண்டும் நிகழ்த்தப்பட்டது எனவே ஒரு யூனிட் அறுவை சிகிச்சைக்கான செலவு மிகக் குறைவாகவே இருக்கும் செலவை துல்லியமாகக் கணக்கிடலாம் மற்றும் அதே செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்து வசதிக்கான செட் அப்பை மேம்படுத்துவதை உறுதிசெய்ய முடியும் பயிற்சி நடைமுறைகள் தரப்படுத்தப்படலாம் மற்றும் கண்புரை ஒரு செயல்முறை சார்ந்த குணப்படுத்தும் சிகிச்சையாக கருதப்படுகிறது எனவே மக்கள் பணம் செலுத்த விருப்பத்துடன் இருந்தனர் ஏனெனில் குணப்படுத்தும் மாற்றம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது கண்புரை கவரேஜ் காரணமாக அரிதாகவே பார்க்க முடியாத ஒரு நபர் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு உடனடியாக பார்க்க முடியும் எனவே மக்கள் பணம் செலுத்த தயாராக இருந்தனர் மற்றும் அதிகமான மக்கள் பணம் செலுத்தினர் மற்றும் நல்ல முடிவுடன் திருப்தி அடைந்தனர் கிராமங்களில் இருந்து அதிகமான மக்கள் ஏழை மக்கள் சிகிச்சை பெற முடியும் எனவே நாம் இப்போது அதன் அறிவியலைக் கொஞ்சம் ஆராய்வோம் எனவே இப்போது உங்கள் முன் ஒரு பொதுவான சூழ்நிலையைப் பார்க்கிறீர்கள் எனவே கண் மருத்துவர்கள் உள்ளனர் கண் சிகிச்சை மற்றும் மூத்த மருத்துவ அதிகாரிகள் அல்லது நிபுணர்கள் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உள்ளனர் அதனால் வெளிப்படையாக இவர்கள் மிக உயர்ந்த மதிப்புடையவர்கள் அவர்களில் சிலர் ஒப்பீட்டளவில் குறைந்த விலை கொண்டவர்கள் ஆனால் அதிக மதிப்புள்ள செயல்முறை உரிமையாளர்கள் கண் மருத்துவர்கள் மற்றும் கண் மருத்துவ உதவியாளர் மட்டத்தில் திரையிடப்பட்ட பலர் இருந்தனர் எனவே அரவிந்த் கண் பராமரிப்பு செய்தது இறுதிப் பரிசோதனை அவர்கள் செயல்முறை ஓட்டங்களின் எண்ணிக்கையாகப் பிரிக்கத் தொடங்கினர் எனவே சரிசெய்தல் நடவடிக்கைகளுக்காக நோயாளிகள் மேலும் அளவீடுகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய தீர்மானிப்பதற்காக ஆப்டோமெட்ரி அறைக்குச் செல்ல பரிந்துரைக்கப்படுகிறார்கள் நோயாளிகள் சிறப்பு கிளினிக்குகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் அவர்கள் உண்மையில் மிகவும் சிக்கலான சிக்கலைச் சேர்க்கிறார்கள் மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கான நோயாளிகள் பிரிக்கப்பட்டனர் எனவே உடனடியாகக் கவனிக்க முடியாத மற்றும் அதிக சிறப்புச் சிகிச்சை தேவைப்படும் நபர்கள் அதிகத் தகவல்கள் தேவைப்படும் நோயாளிகள் சரிசெய்தல் நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டு அவர்கள் வேறு ஸ்ட்ரீமில் அனுப்பப்பட்டனர் எனவே கண்புரை அறுவை சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளை வெளியே கொண்டு வந்து செயல்முறை ஓட்டத்தில் ஊட்டினார் இங்கும் விமான நிலையச் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவது பற்றி நாங்கள் விவாதித்தபோது நாங்கள் விவாதித்ததைப் போலவே இருக்கிறது எனவே விமானம் தரையிறங்குவதற்கு சற்று முன்பு மக்கள் ஏற்கனவே ஒரு கொள்கலனில் ஒரு வகையான கையிருப்பாக வாயிலில் குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விமானம் தரையிறங்கி அவர் சுத்தம் செய்யப்பட்டவுடன் இந்த கொள்கலன் சுமை மக்கள் மாற்றப்படுகிறார்கள் எனவே இது ஒரு பங்கு மற்றும் ஓட்டம் போன்றது இது நல்ல செயல்முறை ஓட்டங்களை வடிவமைப்பதில் மிகவும் பிரபலமானது எனவே இங்கே நாங்கள் 20 நோயாளிகளை ஹால் வழியில் உட்கார வைத்தோம் அவர்கள் மருத்துவ ஊழியர்களால் தயார்படுத்தப்பட்டனர் அவர்கள் காத்திருக்கும் போது அனைத்து அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நடைமுறைகளும் நடந்து கொண்டிருந்தன எனவே முக்கியமான படிகள் எடுக்கப்படுவதற்கு முன் பல செயல்பாடுகள் ஒன்றிணைக்கப்படுகின்றன இதைத்தான் நாம் முன்பு விவாதித்தோம் மதிப்பு கூட்டப்படாத படிகள் அகற்றப்படும் எனவே காத்திருப்பு அகற்றப்பட்டது ஆனால் ஒரே நேரத்தில் சிகிச்சையுடன் காத்திருப்பு தக்கவைக்கப்படுகிறது எனவே செயல்பாடுகள் ஒன்றிணைக்கப்பட்டு முடிந்தவரை செயலற்ற செயல்பாடுகள் அகற்றப்படுகின்றன எனவே 20 நோயாளிகள் வரிசையில் காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் காத்திருக்கவில்லை அவர்கள் சிகிச்சை பெறுகிறார்கள் அவர்கள் செயலாக்கப்படுகிறார்கள் பின்னர் ஆபரேஷன் தியேட்டருக்குள் கூட அவர்களுக்கு 3 படுக்கைகள் இருந்தன எனவே ஒரு படுக்கை இப்போது கிட்டத்தட்ட முழுமையாக தயாராக உள்ளது எனவே மருத்துவர் இறுதியான கண்புரை அறுவை சிகிச்சையை மட்டுமே செய்து கொண்டிருந்தார் இது அட்ராஃபிட் ஆர்கானிக் லென்ஸை தூக்கி பின்னர் அந்த சாக்கில் புதிய செயற்கை லென்ஸை செருகும் எனவே அசல் மனித லென்ஸ்கள் வெளியே எடுக்கப்பட்டது செயற்கை லென்ஸ் செருகப்பட்டது இது மிகவும் முக்கியமான அறுவை சிகிச்சை ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவர் மற்றும் மருத்துவர் மட்டுமே செய்ய முடியும் எனவே இதை மட்டுமே செய்தார் டாக்டர் கண் சொட்டு போடவில்லை டாக்டர் மற்ற பிரச்சனைகளை பார்க்கவில்லை டாக்டர் ரத்த பரிசோதனை செய்யவில்லை டாக்டர் ஆபரேஷன் ஏரியாவை சுத்தம் செய்யவில்லை டாக்டர் லென்ஸ் எடுத்து லென்ஸ் போடுகிறார் லென்ஸ் எடுக்கிறார் வெளியே லென்ஸை உள்ளே வைக்கவும் இதன் விளைவாக செயல்பாடுகளின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்க முடியும் இப்போது ஒரு மணி நேரத்திற்கு நான்கு ஆபரேஷன்கள் நான்கு கண்புரை அறுவை சிகிச்சைகள் செய்ய முடியும் அவர்கள் இப்போது ஆறு நிலையை அடைந்துள்ளனர் என்று நினைக்கிறேன் எனவே 10 நோயாளிகள் அல்லது 15 நோயாளிகள் முழு ஷிப்டில் ஒரு மருத்துவரால் சிகிச்சை பெறலாம் என வைத்துக் கொண்டால் அதே மருத்துவர் இப்போது குறைந்தபட்சம் 30 நோயாளிகள் 40 நோயாளிகள் சோர்வு இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் சிறந்த செயல்திறன் கொண்டவர்களாக இருக்கலாம் எனவே இது சுகாதாரப் பாதுகாப்பிற்குப் பயன்படுத்தப்படும் பிரபலமான அசெம்பிளி லைன் மாதிரி பின்னர் பயன்பாட்டிற்காக ஆய்வு செய்யப்பட்டது இது கண்புரை அறுவை சிகிச்சைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் பல்வேறு வழிகளில் இந்த புரிதலின் வழித்தோன்றல்கள் இந்த செயல்முறை நுண்ணறிவை அரவிந்தன் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பிற மருத்துவமனைகள் நீரிழிவு ரெட்டினோபதி போன்ற மிகவும் முக்கியமான அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்டன ஒரு கண் மருத்துவ மனையில் இருந்து ஏறக்குறைய சமமான தரவுகளை எடுப்பதன் மூலம் இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை நான் இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறேன் இது ஓரளவு பரந்த மாதிரியின் அடிப்படையில் இல்லை ஆனால் பெரும்பாலான கண் மருத்துவ மனைகளில் இது ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே வழக்கமாக என்ன நடக்கிறது என்றால் நோயாளி அங்கு வருபவர்கள் மருத்துவரின் பரிந்துரையை மறுபரிசீலனை செய்வார்கள் மற்றும் பொதுவாக ரெட்டினோபதி பிரச்சனைக்கு வருபவர்கள் நீரிழிவு நோயாளிகள் எனவே அவர்களிடம் நிறைய மருத்துவ பதிவுகள் இருக்கும் அவை சரிபார்க்கப்பட வேண்டும் எனவே இது ஒரு பொதுவான வரைபடமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இதை நாங்கள் இந்த வகையான செயல்முறை ஓட்டத்திற்கும் வரி சமநிலைக்கும் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த தொகுதியில் மூன்று பிரிவுகள் உள்ளன இது ஒரு செயல்பாட்டு எண் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் என இது ஒரு மணி நேரத்திற்கு ஓட்ட விகிதம் எனவே இந்த பரிந்துரை மற்றும் முந்தைய மருத்துவ பதிவு மதிப்பாய்வுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 15 வினாடிகள் தேவை என்று வைத்துக்கொள்வோம் இவை ஓரளவு அனுமான எண்கள் ஆனால் நீங்கள் 15 வினாடிகளின் எண்ணை 15 நிமிடங்களாக மாற்றலாம் ஆனால் அந்த விஷயத்தில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இந்த எண்கள் அனைத்தும் இதேபோல் வினாடியிலிருந்து நிமிடங்களுக்குச் செல்லும் ஆனால் இந்த நேரத்தில் நாம் வினாடிகளுடன் இருப்போம் இங்கே இது உண்மையில் ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும் மொத்த வினாடிகளின் எண்ணிக்கையாகும் இது 3600ஐ 15 ஆல் வகுத்தல் எனவே இந்த செயல்முறைத் தொகுதிக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக வரும் எண் எதுவாக இருந்தாலும் சரி செயல்முறைத் தொகுதியிலிருந்து 240 பேர் வெளியேறலாம் இப்போது இந்த 240 பேர் பணம் செலுத்தும் அடுத்த செயல்முறைத் தொகுதிக்குச் செல்கிறார்கள் அதற்கு 30 வினாடிகள் ஆகும் என்று வைத்துக்கொள்வோம் வெளிப்படையாக எனவே 3600 வினாடிகள் 60 வினாடிகள் முதல் ஒரு நிமிடம் வரை 60 நிமிடங்கள் முதல் ஒரு மணி நேரம் வரை பெருக்கப்படுகிறது எனவே 120 நபர்களை செயலாக்க முடியும் 240 இன் ஓட்டம் இப்போது 120 ஆக குறைவதை நீங்கள் காணலாம் அடுத்த கட்டத்தில் நிறைய நோயறிதல் சோதனைகள் செய்யப்படும் அந்த சோதனைகள் ஒரு நபருக்கு 60 வினாடிகள் ஆகும் எனவே உங்களிடம் நிறைய இயந்திரங்கள் இருந்தாலும் ஒரு நபருக்கு 60 வினாடிகளுக்கு ஒரு முறை பல சோதனைகளைச் செய்யுங்கள் எனவே இந்த பிளாக்கில் அதிகபட்சம் 60 பேரை நாங்கள் செயலாக்க முடியும் அடுத்த ஓட்டத்தில் நோயாளிகளின் உடை மாற்றப்படும் மற்றும் சில சுகாதாரமான நடவடிக்கைகள் செய்யப்படும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அறுவை சிகிச்சை செய்யப்படலாம் மற்றும் சில ஆயத்த நடைமுறைகள் இருக்கும் மற்றும் ஒரு நபருக்கு 40 வினாடிகள் ஆகும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நாங்கள் இப்போது 90 பேரைச் செயலாக்குவதைப் பார்க்கிறோம் 3600 ஐ 40 ஆல் வகுத்து 90 க்குள் 20 வினாடிகள் 180 ன் படி உள்ளது மற்றும் இறுதியாக உண்மையான செயல்பாட்டு முக்கியமான செயல்பாடு லேசர் செயல்பாடு மற்றும் 30 வினாடிகள் மட்டுமே ஆகும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே கோட்பாட்டளவில் ஒரு மணி நேரத்திற்கு 120 நோயாளிகள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்படலாம் ஆனால் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் எனில் முதல் படியில் 240 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அது 120 ஆகக் குறைந்து 60 ஆகக் குறைகிறது எனவே அடுத்தவர் 90 பேரையும் அடுத்த கட்டத்தில் 180 பேரையும் செயலாக்க முடியும் என்றாலும் இங்கு ஏற்கனவே மக்கள் காத்திருக்கிறார்கள் எனவே இதைத்தான் செயல்முறை பாட்டில் கழுத்தில் நாங்கள் அழைத்தோம் அங்கு வரிசைகள் உருவாகத் தொடங்குகின்றன எனவே ஒட்டுமொத்த ஓட்டம் 120 இன் உகந்த அளவை எட்ட முடியாது இதற்கு நாங்கள் செய்யும் தீர்வாக தரவு அடிப்படையிலான செயல்முறை அறிகுறிகளின் பயன்பாடு சுகாதாரப் பாதுகாப்பு கண் பராமரிப்பு பற்றிய நல்ல புரிதலுடன் இணைந்து சிறந்த சேவையை உருவாக்க முடியும் எனவே இங்கே இரண்டு செயல்பாடுகள் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டு இணையான கோடுகள் உருவாக்கப்படுகின்றன மேலும் நீங்கள் 1 மற்றும் 4 ஐப் பார்க்க முடியும் எனவே 4 என்பது சுகாதாரப் படிகள் எனவே 1 மற்றும் 4 ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன இது எண் 3 ஆகும் இது கண்டறியும் படியாகும் அதற்குப் பிறகு வரும் அதற்குப் பிறகு பணம் வரும் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் இவை அனைத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுவே அதிக நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இது பாட்டில் கழுத்து மற்றும் நீங்கள் இணையான செயல்பாடுகள் மற்றும் சேர்க்கைகளை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இறுதியில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் இது மிகவும் எளிமையான எடுத்துக்காட்டு இது மிகவும் விரிவான படிகள் என்றால் இந்த செயல்முறை சின்னங்களைப் பயன்படுத்தலாம் இந்த விளக்கப்படம் என்ன என்பதை உருவாக்கலாம் இது செயல்முறை விளக்கப்படம் இங்கே இயக்கத்தின் ஒவ்வொரு அடியையும் பொறுமை பயணிக்க வேண்டிய தூரம் அல்லது இயக்குநரைப் பயணிக்க வேண்டிய தூரம் சேவை வழங்குநர் பயணிக்க வேண்டிய நேரம் மற்றும் அதற்கு எடுக்கும் நேரம் ஆகியவற்றைப் பார்க்கிறோம் இங்கே நீங்கள் இறுதியில் பார்ப்பது போல் நாங்கள் சேவையகத்தை எடுத்துள்ளோம் சேவை வழங்குநர் 9 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் மற்றும் வாடிக்கையாளர் 7 75 நிமிடங்கள் செயல்பாட்டில் இருக்கிறார் ஆனால் நாங்கள் விவாதித்த செயல்முறையை மேம்படுத்துவதன் மூலம் நாம் அடைய முடியும் வாடிக்கையாளர் இப்போது 6 75 நிமிடங்கள் செயல்பாட்டில் இருப்பார் ஒரு நபருக்கு 1 நிமிடம் சேமிப்பது ஓட்டத்திலும் வரிசைகளைத் தவிர்ப்பதிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே நல்ல செயல்முறை மேலாண்மை நடைமுறைகள் தொழில்துறை பொறியியல் நடைமுறைகள் அசெம்பிளி லைன் நடைமுறைகள் போன்ற கிட்டத்தட்ட உற்பத்தி மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு இதைப் பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்துகொள்வதன் மூலம் இது டாக்டர் V இன் பார்வையாகும் அவர் இந்த உலகளாவிய சிறப்பை உருவாக்கினார் இந்த உலகப் புகழ்பெற்ற சேவையின் சிறந்த உதாரணம் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அரவிந்தன் கண் பராமரிப்பு என்பது அவர்களின் உற்பத்தி அறிவியலின் பயன்பாடு அல்லது செயல்முறை ஓட்டத்தைப் புரிந்துகொள்வதன் காரணமாக மட்டுமல்ல அவர்கள் புரிந்துகொள்வதற்கான சிறந்த விஷயமாகும் உதாரணமாக இந்தியாவில் பலர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வருவதில்லை ஏனென்றால் அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பயப்படுகிறார்கள் அவர்கள் செலவுகளைப் பற்றி கவலைப்படுகிறார்கள் அடுத்து என்ன நடக்கும் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்கள் எனவே அரவிந்த் கண் பராமரிப்பு நாங்கள் முன்பு வாடிக்கையாளர் இணை உருவாக்கம் என்று அழைத்த பலவற்றை உருவாக்கியுள்ளது அவர்கள் சமூகத்தின் தன்னார்வலர்களை ஈடுபடுத்தியுள்ளனர் அதாவது சிகிச்சை பெற்று குணமடைந்த மற்ற வாடிக்கையாளர்கள் கண் முகாமில் பங்கேற்று நோயாளிகளுடன் பேசுவது அவர்களுக்கு உறுதியளிப்பதில் அவர்களை ஏமாற்றுவது இதன்மூலம் பள்ளிக் குழந்தைகளின் கண் பரிசோதனை இலவச கண்சிகிச்சை முகாம்கள் மூலம் தாங்கள் உருவாக்கிய இந்த உயர் திறன் செயல்பாட்டில் தொடர்ந்து ஓட்டம் இருப்பதை உறுதி செய்துள்ளனர் எனவே சேவையின் சிறப்பை உருவாக்க அந்த சேவை அமைப்பின் தன்மை மற்றும் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் உற்பத்தி அறிவியல் செயல்முறை ஓட்ட வரைபடம் செயல்முறை தேர்வுமுறை வரி சமநிலை மற்றும் பலவற்றைப் பயன்படுத்தி செயல்முறையை நாம் சீராக்க வேண்டும் தேவையான அளவு வாடிக்கையாளர் சௌகரியத்துடன் சிக்கனமான பயன்பாட்டை இணைப்பதன் அவசியத்தைப் புரிந்துகொள்வது நம்பகத்தன்மையின் செய்தியைப் பரப்புவதற்கு உறுதியளிக்க சமூகத்தை ஈடுபடுத்துவது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் அரவிந்த் கண் பராமரிப்பு அறக்கட்டளை மூலம் மற்ற சிறந்த விஷயங்கள் உள்ளன அதைப் பற்றி பிற்காலத்தில் விவாதிப்பேன் இதன் விளைவாக உலகெங்கிலும் ஒரு சிறந்த நிறுவனத்தை உருவாக்குவதற்கான இந்த அருமையான உதாரணம் அனைத்து வகையான கண் பராமரிப்பு மிகவும் சிக்கலான செயல்முறைகளை வழங்கும் அதிக எண்ணிக்கையிலான நாடுகளில் செல்வாக்கு செலுத்துகிறது எனவே கண்புரை அறுவைசிகிச்சையில் தொடங்கி இன்று அவர்கள் பல்வேறு வகையான கண் பராமரிப்பு செயல்முறைகளை மிகவும் நியாயமான செலவில் உள்ளடக்கியுள்ளனர் மற்றும் மெக்டொனால்டு போன்ற நல்ல விஷயம் இந்த கண் பராமரிப்பு மாதிரி வெற்றிகரமாக பின்பற்றப்பட்டு மற்றவர்களால் நகலெடுக்கப்பட்டது எனவே கூகுள் மூலம் இணையத்தில் அரவிந்தன் கண் பராமரிப்பு ஆய்வுகளை பார்க்கவும் யூடியூப்பில் சிறந்த வல்லுநர்கள் பேசுவதைக் கேட்கவும் நேற்றும் இன்றும் இந்த அமர்வை மீண்டும் பார்க்கவும் தேவையான நுணுக்கங்களையும் தேவையான வழிமுறைகளையும் பாராட்டவும் உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் சேவையின் சிறப்பை உருவாக்க வேண்டும்